இந்த வகுப்பில் சில செயல்திறன் சிக்கல்களை பெர்போர்மன்ஸ் இஸ்யூஸ் பற்றி விவாதிப்போம் அவை ADC மற்றும் DAC இரண்டிற்கும் பொதுவானதாகும் இது ஆஃப்செட் எரர் கைன் எரர் டிஃபரண்டியல் மற்றும் இன்டகிறேல் நான்லீனியாரிட்டி எரர் உள்ளது எனவே இவை நமக்குத் தெரிந்து கொள்ளக் கூடிய சொற்கள் ADC மற்றும் DAC செயல்பாட்டிற்கு இது எவ்வாறு முக்கியமானது என்பதைப் பார்ப்போம் மற்றும் நாம் ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வட்டர் ஐசி 0804 பற்றி பார்ப்போம் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்த லெக்சரிலும் பார்ப்போம் இப்போது பர்ஃபாமென்ஸ் இஸ்யூஸ் பற்றி பேசும்போது கடந்த இரண்டு வகுப்புகளில் நாம் ஏடிசி பற்றி விவாதித்து வருகிறோம் ஏடிசி ஒரு கிளோஸ்ட் லூப் சிஸ்டம் என்பதை நாம் பார்த்தோம் எனவே இது அனலாக் காம்பனன்ட்ஸ் மற்றும் டிஜிட்டல் காம்பனன்ட்ஸ் இரண்டையும் பெற்றுள்ளது எனவே இரண்டும் எரருக்கு பங்களிக்கும் டிஜிட்டல் எரரில் பெரும்பாலும் க்வோண்டைசேஷனினால் வருகிறது எனவே எத்தனை பிட்கள் எத்தனை தனித்துவமான நிலைகள் டிஸ்கிரீட் லெவல்ஸ் உள்ளன என்பது ஆரம்பத்தில் சில எரர்களை தருகிறது அனலாக் வோல்டேஜ் உடன் தொடர்புடைய லெவல்களின் நம்பர்ஸை விட பிட்களின் நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் அங்கு தெளிவின்மை ஆம்பிகுட்டி குறைவாக இருக்கும் எனவே இது டிஜிட்டல்மயமாக்கல் டிஜிட்டலலைக்ஷேன் செய்வதால் ஏற்படும் எரர் என்பது நமக்கு புரிகிறது கம்பரட்டர் சென்டராக இருந்தால் இன்புட் வோல்டேஜைப் பொறுத்து பிளஸ் ஹாப் எல் பி முதல் மைனஸ் ஹாப் எல் பி வரை எரர் இருக்கும் அது அந்த குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருக்கும் அது இருந்தால் அனலாக் வோல்டேஜ் என்பது பிளஸ் மற்றும் மைனஸ் ஹாப் எல் பி க்குள் உள்ள இந்த மதிப்பு ஒவ்வொன்றும் சமமாக நிகழக்கூடியது இந்த குறிப்பிட்ட எரரின் மீன் ஸ்குயர் எரரரை நாம் கணக்கிடலாம் இது Ej ஸ்குயர் டிஇ போன்றது மேலும் அவை அனைத்தும் சமமாக நிகழக்கூடியவை ஈகுவலி பிராபபில் எனவே இதன் பிராப்பிலிட்டி 1 பை q திருத்தம் இதை இன்டெகிரேட் செய்தால் அது q ஸ்குயர் பை 12 ஆக இருப்பதைக் காணலாம் மேலும் இன்புட் சைன் வேவாக இருந்தால் அத்தகைய ADC க்கான சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ 6 02 இன்டு n ஆக கணக்கிடலாம் இது n பிட்களின் எண்ணிக்கை இந்த வேல்யூ இது பெரும்பாலும் நெக்லட் செய்யப்படுகிறது எனவே பிட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவும் அதிகமாகிறது எனவே இங்கே நாய்ஸ் க்வோண்டைசேஷன் எரருடன் தொடர்புடையது அல்லது இது க்வோண்டைசேஷன் நாய்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது சைனூசாய்டல் இன்புட்டிற்கு SNR 6 76 dB எனவே நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எந்த டிஜிட்டல் சிக்னல் பிராசசிங் பேசிக் டெக்ஸ்டை எடுத்துப் படிக்கலாம் அங்கு இந்த பகுதி நிறைய விவரங்களுடன் விவாதிக்கப்படும் இந்த ரிசல்டை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு ஏடிசியின் முக்கியமான செயல்திறன் பிரச்சினை பர்பாமன்ஸ் இஷ்யு என்பதை தெரிந்து கொள்ள பிட்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் இந்த க்வோண்டைசேஷன் நாய்ஸ் அல்லது இந்த பகுதியின் எப்பக்ட் குறைவாக இருக்கும் எனவே சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் எனவே இங்கே முக்கியமான மற்ற விஷயம் எரரின் அனலாக் பகுதியாகும் அதற்காக முக்கிய மூலமானது கம்பரட்டரிடமிருந்து வரும் ஒன்றாகும் சுவிட்சிங் நடக்கும் போது பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் நாம் இந்த கவுண்டருக்குப் போகிறோம் மேலும் வேறு பல இடங்கள் ஆக்சுவல் கவுன்ட் நடப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த ஆஃப்செட் கேய்ன் ஆம்பிலிபையரின் லீனியாரிட்டி காரணத்தால் சுவிட்சிங்கில் வேரியேசன் இருக்கும் மற்றும் இது பெரும்பாலும் இன்புட் வோல்டேஜ் டெம்பரேச்சரைப் பொறுத்தது எனவே வேறு சில காரணங்களும் உள்ளன எனவே இதை நாம் பார்ப்போம் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் அவற்றை இன்னும் கொஞ்சம் புரிந்துகொள்வோம் ஆஃப்செட் எரருடன் ஆரம்பிப்போம் சரி ஆஃப்செட் எரர் ஜீரோ ஸ்கேல் எரர் என்றும் அழைக்கப்படுகிறது டிஏசிக்கு நான் கூறியது போல் இந்த பகுதி பொதுவானது நாம் டிஏசி செயல்திறன் சிக்கல்களை பெர்பார்மன்ஸ் இஸ்யூஸ் விவாதித்தபோது நாம் சொன்ன இந்த அம்சம் நாம் ஏடிசியுடன் சேர்ந்து கொள்வோம் முந்தைய வகுப்புகளில் ஏடிசியின் சில செயல்திறன்களைப் பற்றி நாம் விவாதிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு விரைவாக செயல்படுகிறது அல்லது எத்தனை பிட்கள் என்பதை செலவு மற்றும் பிற விஷயங்களுடன் தொடர்புபடுத்தப்படலாம் இவை சில விஷயங்கள் நாம் விவாதிக்கவில்லை எனவே நாம் அவற்றை ஒன்றாக எடுத்துக் கொள்கிறோம் ஒரு டிஏசியை பார்ப்போம் அதில் டிஜிட்டல் இன்புட் 0 ஆக இருக்கும்போது அது ஸ்டெப் வேல்யுவாக இருக்கும் எனவே இது ஜீரோ ஸ்கேல் எரருடன் தொடர்புடையது எனவே டிஜிட்டல் இன்புட் 0 ஆக இருக்கும்போது ஐடியல் கேசில் அனலாக் அவுட்புட் 0 ஆக இருக்க வேண்டும் இது இங்கே இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறை வழக்கு பிரக்டிகல் கேசில் இங்கே வேல்யு உள்ளது வேல்யு இங்கே உள்ளது பின்னர் ஒரு ஆஃப்செட் எரர் உள்ளது அல்லது DAC க்கு ஜீரோ ஸ்கேல் எரர் உள்ளது நாம் அதை எவ்வாறு அளவிடுகிறோம் நாம் பார்ப்பது ஐடியல் லைன் டிஜிட்டல் மற்றும் அனலாக் மேபிங் இந்த லைனை பாலோ செய்ய வேண்டும் எனவே இந்த வேல்யுவிர்க்கான இன்புட் டிஜிட்டல் கோட் என்ன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது 1 1 பை 4 ஐக் கொண்டிருப்பதைக் காணலாம் எனவே இதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம் அதன்படி ஆஃப்செட் எரர் 1 பிளஸ் 1 1 பை 4 5 பை 4 எல்எஸ்பி என்று சொல்வது சரியானது எனவே இப்படிதான் இது மெசர் செய்யப்படுகிறது இப்போது ADC ஆஃப்செட் எரர் வருகிறது எனவே ஏடிசி ஆஃப்செட் எரர் எனவே மீண்டும் ஆரம்பத்தில் 0 ஆக இருந்தால் அது 0 ஆக இருந்தால் நீங்கள் அனலாக் வோல்டேஜை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் முதல் மாற்றம் ட்ரன்சிஷன் ஏற்படும் போது முதல் மாற்றம் இங்கே நிகழ்கிறது இது இந்த ஆஃப்செட் எரர் அல்லது ஜீரோ ஸ்கேல் எரருடன் தொடர்புடையது மிட் ஸ்டெப் வேல்யு இங்கே எங்கோ இருக்கிறது அதனுடன் தொடர்புடைய மிட் ஸ்கேல் வேல்யு இங்கே எங்காவது இருக்கும் எனவே நீங்கள் வித்தியாசத்தைக் கவனித்தால் வித்தியாசத்தை நீங்கள் சரியாகக் கவனித்தால் இதுதான் உங்களுக்கு ஆஃப்செட் எரரைத் தரும் ஏனென்றால் இது இந்த லைனை பாலோ செய்கிறது எனவே நீங்கள் இதிலிருந்து இதை எடுத்துக்கொள்கிறீர்கள் அல்லது இதிலிருந்து இதை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே எந்த வகையிலும் நீங்கள் அதை அளந்தால் அது பிளஸ் 1 இண்டு 1 பை 4 ஆகும் இது 5 பை 4 எல் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் இது இது போன்றது நடுப்பகுதி என்பது உங்கள் அரை எல் பி இருக்கும் இந்த தூரம் தான் நடுப்பகுதியில் நாம் புரிந்துகொள்வது இது ஒன்று உண்மையான டையக்ரம் இதுதான் ஐடியல் டியாக்ரம் என எதிர்பார்க்கிறோம் மற்றும் அது 0 வாக இருக்கும்போது உள்ள டிபரன்ஸ் முதல் ட்ரான்சிஷன் நிகழ்கிறது இதுதான் ஆஃப்செட் எரர் கொடுக்கும் மற்றும் ஆஃப்சேட் எரர் ஆரம்பத்தில் அட்ஜஸ்ட்மென்ட் செய்வதால் பொதுவாக காம்பென்செட் செய்யபடுகிறது ஏடிசியை கேளிப்ரெட் செய்யும்போது இது ட்ரிம்மிங் என்றும் அழைக்கப்படுகிறது சில பாடப்புத்தகத்தில் அது டிரிம்மிங் என எழுதப்பட்டதைப் போன்றது எனவே அந்த செயல்முறையின் மூலம் இந்த ஆஃப்செட் எரரை நாம் ஈடுசெய்ய முடியும் இப்போது அடுத்து நாம் பார்ப்பது கையின் எரர் என்று அழைக்கப்படுகிறது கையின் எரர் என்பது ஆப்செட் எரர் கரெக்ஷனுக்கு பிறகு ட்ரான்ஸ்பர் பான்க்ஷனில் நாமினல் மற்றும் ஆக்சுவல் கையின் பாய்ண்ட்ஸ் இடையேயான வித்தியாசமாகும் ஆஃப்செட் எரர் ஏற்பட்ட பிறகு பொருத்தமான இழப்பீடு காம்பென்செஷனால் நாம் சரிசெய்துள்ளோம் பின்னர் நீங்கள் நாமினல் மற்றும் ஆக்சுவல் கையின் பாய்ண்ட்சைக் கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே நாமினல் கையின் பாய்ண்ட்ஸ் அடிப்படையில் ட்ரான்ஸ்பர் பான்க்ஷனை சரியாகப் பின்பற்றுகின்றன இது உங்கள் இந்த டிஜிட்டல் இன்புட் கோடிற்கானது இது அனலாக் அவுட் புட் கோட் இது டிஏசி என்று அழைக்கப்படுகிறது எனவே இது இங்கே அடைய வேண்டும் ஆனால் அவற்றின் புல் ஸ்கேல் வோல்டேஜ் அது இது வரை சென்றுவிட்டது இது உங்கள் ஆக்சுவல் கையின் பாய்ண்ட் எனவே இந்த டிபரன்ஸ் தான் உங்கள் கையின் எரர் எனவே இந்த எல்லா எடுத்துக்காட்டுகளிலும் சில வேல்யுஸ் இருந்தன பிரதிநிதி ரெப்றேசெண்டேடிவ் வேல்யுஸ் காட்டப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் காணலாம் இங்கே கையின் நெகடிவ் எனவே மைனஸ் 1 பை 1 இண்டு 1 அபான் 4 எனவே மைனஸ் 5 பை 4 எல் பி என்பது எறராக நீங்கள் காணக்கூடிய தொடர்புடைய வேல்யு ADC ஐப் பொறுத்தவரை இது மீண்டும் நாமினல் கையின் பாய்ண்ட் ஆகும் ஆனால் இந்த ஏடிசிக்கு உண்மையான கையின் பாய்ன்ட் இங்கே வந்துவிட்டது என்பதை நீங்கள் காணலாம் இது இந்த இடத்தை அடைந்துள்ளது இதுதான் டிபெரன்ஸ் அதாவ்து கையின் எரர் நீங்கள் கணக்கிட்டால் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு இது மைனஸ் என்பதை மைனஸ் 3 பை 4 எல்எஸ்பி என்பதைக் காணலாம் எனவே இது கையின் எரர் மீண்டும் இதை கேலிபரஷனின் போது அட்ஜஸ்ட் செய்யலாம் ட்ரிம்மிங் ADC ஐ பயன்படுத்தலாம் ஆரம்பத்தில் இந்த ஆஃப்செட் எரரை பார்க்க வேண்டும் கையின் எரர் ஏதேனும் இருந்தால் பின்னர் அதை எவ்வாறு காம்பன்செட் மூலமாக நாம் ஓவர் கம் செய்வது என்பதைப் பார்க்க வேண்டும் அடுத்தது டிஃபரண்ஷியல் நான்லீனியரிட்டி எரர் இது மற்றொரு முக்கியமான விஷயம் டிஃபரண்ஷியல் நான்லீனியரிட்டி எரர் பெரும்பாலும் இது டி எல் என்று அழைக்கப்படுகிறது சில கான்டெக்ஸ்டில் இது டிஃபரண்ஷியல் லீனியரிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது இது லீனியர் விஷயத்தைப் பாலோ செய்ய வேண்டும் ஆனால் அது பின்பற்றவில்லை இது நான்லீனியராக வருகிறது இது ஒரு ஆக்சுவல் ஸ்டெப் விட்துக்கும் ADC க்கான 1 LSB இன் ஐடியல் வேல்யூவுக்கும் உள்ள வித்தியாசம் DAC க்கு ஆக்சுவல் ஸ்டெப் ஹைட் மற்றும் 1 LSB கான ஐடியல் வேல்யூ இங்கே முதலில் ஏடிசி வரையப்பட்டுள்ளது இந்த விதத்தில் ஆக்சுவல் ஏடிசி செயல்படுவதை நீங்கள் காணலாம் இது அனலாக் இன்புட் வோல்டேஜ் இது தொடர்புடைய டிஜிட்டல் கோட் இங்கே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் அது இருந்திருக்க வேண்டும் அது இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்குச் சென்றிருக்க வேண்டும் அதன் பின்னரே மாற்றம் நடந்திருக்க வேண்டும் ஆனால் அது முன்பே நடந்துவிட்டது எனவே இங்கே உள்ள இந்த எரர் மைனஸ் ஹாப் எல் அதன் வித்தியாசத்தை நீங்கள் கவனித்தால் ஆக்சுவல் ஸ்டெப் மற்றும் 1 எல் பி இக்கான டிபரன்ஸ் இந்த விஷயத்தில் அது இங்கே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அது அதைத் தாண்டிச் சென்றுவிட்டது அதாவது பிளஸ் ஹாப் எல் எனவே இவை ஒவ்வொன்றிற்கும் கோட் ஜெனரேட் செய்யப்படுகிறது எனவே 0 0 1 அல்லது 1 0 0 நீங்கள் சில டி எல் வேல்யூ சரியாக வைத்திருக்க முடியும் எல் கோட் k உடன் தொடர்புடையது இது k இன் அகலத்தால் வழங்கப்படுகிறது இது மைனஸ் 1 எல் பியை நீங்கள் காணக்கூடிய அகலம் விட்த் ஆக்சுவல் விட்த் டிவைடெட் பை 1 எல் பி விட்த் ஆகவே ஏ க்கு நீங்கள் பார்க்கக்கூடியது இதுதான் DNL k K th கோடிற்கான DNL இப்படித்தான் டிபைன் செய்யப்படுகிறது இப்போது DAC க்கான DNL இது உங்கள் DAC இது உங்கள் ஸ்டெப் ஹைட் மற்றும் ஐடியல் வேல்யூ இந்த ஸ்டெப் ஹைட் 1 எல் பிக்கு என்ன வரும் என்று உங்களுக்குத் தெரிந்திருக்கும் எனவே இது டிஜிட்டல் இன்புட் கோட் மற்றும் அதற்கான தொடர்புடைய டிஏசிக்கான அனலாக் அவுட் புட் இந்த ஸ்டெப் ஹைட் என்ன என்பதை இங்கே நீங்கள் காணலாம் ஸ்டெப் ஹைட் ஒரு குறிப்பிட்ட கோடிளிருந்து மற்றொரு கோடிற்கு வேல்யூ ஒரு எல் பி ஒன் எல் பி கொடுத்ததை விட அதிகம் இது பெரிதாக்கப்பட்ட மேக்னிபை செய்யப்பட்ட பிளஸ் 1 பை 4 ஆகும் இந்த விஷயத்தில் அதைவிடக் குறைவானது எனவே இந்த பிரதிநிதி வரைபடத்தில் இது மைனஸ் 1 பை 4 ஆகும் மேலும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த விஷயத்தில் இது அவுட் புட் அனலாக் அவுட்புட் எதுவாக இருப்பினும் மைனஸ் முந்தைய வேல்யூ அது ஸ்டெப் ஹைட்டை கொடுக்கிறது k th கோடு இருக்கான அனலாக வோல்டேஜ் மற்றும் கே மைனஸ் ஒன் கோட் இதற்கான அனலாக வோல்டேஜ் பிறகு மைனஸ் ஒன் எல் பி ஐடியல் வேல்யூ எதுவோ அது டிவைடட் பை ஒன் எல் பி அதுவே DAC க்கான உங்கள் k th DNL கவுண்டர் டைப் அல்லது கண்டினுயஸ் டைப் கணவர்டர்ள் சக்சஸசிவ் அப்ராசிமேஷன் டைப்பை காட்டிலும் பெட்டர் டி எல் பண்புகளைக் கொண்டிருப்பதை நாம் காணலாம் எல் லிமிட் அரை எல் பியை விட அதிகமாக இருந்தால் அந்த கேசிற்கு குவேண்டைசெஷன் நாய்ஸ் மற்றவையெல்லாம் இந்த பிளஸ் மைனஸ் ஹாஃப் எல் பி க்குள் இருக்கும் என நாம் முன்பு கன்சிடர் செய்தோம் இப்போது டி எல் இதன் காரணமாக இன்னொரு பாதி எல் பியைச் சேர்ப்பதால் ரேசொலுஷனில் ஒரு பிட் லாஸ் ஆகிறது நாம் ஏற்கனவே கருத்தில் கொண்ட குவேண்டைசெஷன் பகுதியைக் காட்டிலும் எனவே இந்த விஷயத்தில் எஸ் ஆர் ஒரு பிட் இழப்பு என்பது அடிப்படையில் 6 02n n பிட் பயன்படுத்தப்பட்டால் ஒரு பிட் தோராயமாக 6 02 இண்டு n ஆக இருக்கும் தோராயமாக ஒரு 6 dB குறைவாக இருக்கும் அந்த வரிசையின் டி எல் வேல்யுவிற்கு எஸ் ஆர் அதற்கேற்ப குறையும் எனவே இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று மேலும் அங்கிருந்து இன்டக்ரல் நான் லீனியரிட்டி பற்றிப் பார்ப்போம் அதனுடன் தொடர்புடைய எரரை ஐ எல் எரர் இன்டக்ரல் நான் லீனியரிட்டி எரர் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன என்றால் இது ஆக்சுவல் ட்ரான்ஸ்பர் பன்ச்ஷனில் நேர் கோட்டில் உள்ள டீவியேஷன் ஆகும் இது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இது ஏடிசி இது அனலாக் இன்புட் வேல்யு மற்றும் அதனுடன் தொடர்புடைய டிஜிட்டல் கோட் இது ஐடியல் ட்ரான்சிஷன் டாட்டட் லைன் மற்றும் ஆக்சுவல் போல்ட் லைன் இவற்றை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் இங்கே ஏற்படும் டீவியேஷன் இங்கே நிகழும் டீவியேஷன் இவை வேறுபட்ட டீவியேஷன்கள் ஆக்சுவல் ட்ரான்ஸ்பர் பான்ச்ஷனில் இருந்து மேஷர் செய்ய முடிந்தால் ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர் பங்க்ஷனுக்காக நடக்கும் ஸ்ட்ரைட் லைன் எனவே இவை வேறுபட்ட வேளைகள் மைனஸ் ஆப் எல் பி மைனஸ் 1 4 எல் பி அல்லது அது போல் DAC ஐப் பொறுத்தவரை இது உங்கள் ஐடியல் இது உங்கள் ஆக்சுவல் எந்த டிஜிட்டல் கோடிற்கும் எந்தவொரு k th கோட் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவல் வேல்யூ என்னவென்று ஐடியல் வேல்யூ என்னவென்று அதன் டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஐ எல் எரரை வழங்கும் நீங்கள் சரி பார்க்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் இவை இப்போது நாம் ஏற்கனவே டி எல் எரரைப் பார்த்தோம் எனவே நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு k th பாய்ன்ட் வரை அவற்றைச் ஆட் செய்தாள் அந்த குறிப்பிட்ட வேல்யுவிர்கான ஐ எல் எரரைப் பெறுவீர்கள் ஆரம்பத்தில் இருந்து குறிப்பிட்ட ஸ்டெப் வரை அது அந்த வேல்யுக்களின் சம்மேஷன் ஆகும் இந்த டெபனிஷன் இலிருந்து நாம் ஏற்கனவே ஐடியல் மற்றும் ஆக்சுவல் கண்டோம் நீங்கள் சப்ற்றாக்ட் செய்தால் இரண்டு கேஸ்களுக்கும் ஐ எல் கிடைக்கும் பின்னர் ஒரு ஏடிசியின் அப்சல்யூட் ஆக்குரசி அல்லது டோட்டல் எரர் எனப்படும் மற்றொரு டெர்ம் உள்ளது இது ஒரு அனலாக் வேல்யுவிற்கும் ஐடியல் மிட் ஸ்டெப் வேல்யுவிற்கும் ஆன டிஃபரன்ஸ் இன் மாக்ஸிமும் வேல்யு நீங்கள் பார்த்த ஒன்று அதன் அதிகபட்சம் இதில் ஆஃப்செட் கேயின் இன்டக்ரல் நான்லீனியரிட்டி எரர்ஸ் மற்றும் குவேண்டைசெஷன் எரர் ஆகியவை அடங்கும் எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளன இதைத்தான் நாம் அப்சல்யூட் ஆக்குரசி அல்லது டோட்டல் எரர் என்று அழைகிறோம் எனவே ஏடிசி மற்றும் டிஏசி பற்றி பேசும்போது இதற்கு எத்தனை பிட்கள் தேவைப்படுகின்றன மற்றும் மாற்றத்திற்கான நேரம் மற்றும் அனைத்தையும் தாண்டி இவை நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான செயல்திறன் அளவீடுகள் அல்லது சிக்கல்கள் எனவே இவை ஒன்றிலிருந்து மற்றொன்றை எடுக்கக் கூடிய சிக்கல்களும் ஆகும் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஏடிசியைப் பார்க்கிறோம் ஏனென்றால் முந்தைய வகுப்புகளில் எந்த ஏடிசி சர்க்யூட் ஐசி உதாரணத்தையும் நாம் விவாதிக்கவில்லை எனவே ADC 0804 உடன் நம்மை அறிமுகப்படுத்த இந்த வாய்ப்பைப் பயன்படுத்துகிறோம் இந்த ஏடிசி 0804 பிரபலமானது நீங்கள் இதை அடிக்கடி லேபில் பயன்படுத்துகிறீர்கள் இது ஒரு 8 பிட் ஏடிசி ஆகும் இது சக்சஸசிவ் அப்ராக்ஸிமேஷன் டைப் நமக்கு சக்சஸசிவ் அப்ராக்ஸிமேஷன் என்றால் என்னவென்று புரிந்து கொள்கிறோம் இங்கே நீங்கள் காணும் அனலாக் இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச்ஜ் 0 முதல் பிளஸ் 5 வோல்ட் ஆகும் ஆனால் நாம் அதை மாற்றி எவ்வாறு அதிகரிக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் இது இன்புட் ரெபரன்ஸ் வோல்டேஜ் அது உங்களுக்குத் தெரியும் அது இண்டர்னலாக இது வி சி பை 2 ஆக செட் ஆகியுள்ளது நீங்கள் அதை வேறு வேல்யுவிற்கு செட் செய்ய விரும்பினால் அதை எவ்வாறு அமைக்கலாம் என்று பார்ப்போம் அவுட் புட் TTL மற்றும் CMOS கம்பெட்டிபெல் இன்டர்ணல் கிளாக்கின் பிரகுவன்சி இந்த ஃபார்முலாவில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆர் மற்றும் சி ஆகியவற்றை இந்த முறையில் 10 கிலோ ஓம் 150 பிக்கோ ஃபராட் வைத்தால் இவை சில ஸ்டாண்டர்ட் வேல்யூ எனவே எஃப் என்பது 607 கிலோ ஹெர்ட்ஸ் கன்வெர்ஷன் டைம் சுமார் 100 மைக்ரோ செகண்ட் நாம் டிஸ்கஸ் செய்த டோட்டல் எரர் மேக்ஸிமம் பிளஸ் மைனஸ் 1 எல் பி மற்றும் இந்த 5 வோல்ட் ரெஃபரன்ஸ் மற்றும் அனைத்தையும் பற்றி பேசினோம் வோல்டேஜ் பொறுத்தவரை இந்த எரர் 19 53 மில்லிவோல்ட் அல்லது பிளஸ் மைனஸ் 19 53 மில்லிவோல்ட் எரர் எனவே அவுட் புட் ட்ரை ஸ்டேட் ஆகியுள்ளது இந்த அவுட்புட் அனைத்தும் 0 ஆக இருந்தால் நீங்கள் 0 வோல்ட் பெறுவீர்கள் அனைத்தும் 1 என்றால் உங்களுக்கு 5 வோல்ட் கிடைக்கும் இப்போது நாம் டிஸ்கஸ் செய்வது ஸ்பான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அது என்ன என்று பார்ப்போம் இந்த கேசில் முன்பு இது 2 5 வோல்ட் ஆகும் வி ரெபரன்ஸ் 2 5 வோல்ட் ஆகும் டிஜிட்டல் ஈக்விவலெண்ட் ஆக மாற்றப்படும் அனலாக் இன்புட் வோல்டேஜ் 0 முதல் 5 வோல்ட் ஆகும் இப்போது நீங்கள் இந்த வி ரெஃபரன்ஸ் 1 வோல்ட் ஆக செய்தால் ஃபுல் ஸ்கேல் 2 வோல்ட் ஆகும் சிறிய வேல்யு மிகக் குறைந்த வேல்யு 0 வோல்ட் ஆக இருக்கும் எனவே 0 முதல் 5 வோல்ட் வரை இருந்த இந்த இடைவெளி இப்போது 0 முதல் 2 வோல்ட் ஆகிறது எனவே அனைத்து 1 இப்போது 2 வோல்ட் ஆகும் முன்பு அனைத்து 1 5 வோல்ட்டாக இருந்தது இப்போது அனைத்து 1 2 வோல்ட் ஆக இருக்கும் எனவே இது பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நீங்கள் முழு ரேஞ்சையும் பயன்படுத்தலாம் கோட் செய்ய வேண்டிய அணைத்து பிட்களும் குறைந்த ரேஞ்சை கொண்ட அனலாக் சிக்னலுக்காக பயன்படும் இல்லையெனில் அது குறைந்த எண்ணிக்கையிலான பிட்களைப் பயன்படுத்தும் எனவே அதன்படி குவேண்டைசெஷன் நாய்ஸ் குறையும் கிடைக்கும் அனைத்து பிட்களின் முழு ரேஞ்சையும் நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட ரெபரென்ஸ் வோல்டேஜெய்ப் பெற நீங்கள் ஒரு ரெஸிஸ்டர் டிவைடர் சர்கியூட் பயன்படுத்தலாம் இதை போன்றது மற்றும் ரெபரன்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட் செய்யப்படுகிறது இது 1 வோல்ட் டி நீங்கள் அவ்வாறு செய்தால் 0 முதல் 2 வோல்ட் கிடைக்கும் இந்த விஷயத்தில் 1 எல் பி எதற்கு சமம் 2 வோல்ட் முழு ரேஞ் எனவே 2 வோல்ட் பை 2 பவர் 8 எனவே 7 8 மில்லிவோல்ட் இது ஒரு சிறந்த கருத்தாகும் நீங்கள் இதை ஒட்டிக்கொண்டிருந்தால் நீங்கள் பார்த்த இந்த வேல்யு இது சுமார் 19 மில்லிவோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருந்தால் ரேசொளுஷன் மோசமாக இருந்திருக்கும் அதன் மற்ற அம்சங்களைப் பார்க்கிறோம் எனவே நீங்கள் ஒரு ஜீரோ ஷிப்ட் விரும்பினால் அது என்ன இந்த விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு காண்பிகரெசனை பார்ப்போம் இங்கே இது உங்கள் அனலாக் இன்புட் இப்போது இது 1 5 வோல்ட் இற்கு கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது வி ரெபரன்ஸ் 1 எனவே வி ரெபெரென்ஸ்1 25 வோல்ட் என்றால் ஸ்பேன் அதன் இரு மடங்கு ஆகும் எனவே 2 5 வோல்ட் இந்த ஸ்பேன் எனவே இந்த Vi மைனஸ் 1 5 வோல்ட்டாக கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த 1 5 வோல்ட் மற்றும் ஸ்பான் 2 5 வோல்ட் ஆகும் லோயர் ரேஞ்ச் 1 25 வோல்ட் ஆகும் எனவே 1 25 பிளஸ் மன்னிக்கவும் 1 5 பிளஸ் 2 5 அதனால் 4 வோல்ட் ஆகும் அனலாக் இன்புட் இப்போது 4 வோல்ட் வரை செல்கிறது அந்த ரேஞ்ச் 1 5 வோல்ட் முதல் 4 வோல்ட் வரை இந்த குறிப்பிட்ட ஏற்பாட்டின் மூலம் நீங்கள் செய்ய முடியும் ஜீரோ ஷிப்ட் மூலமாக முந்தைய லோயர் வேல்யூ ஜீரோவாக இருந்தது அது 0 ஆக இருந்தால் இது இந்த வகையான ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 0 முதல் 2 5 வோல்ட் வரை இருக்கும் இந்த ஏற்பாட்டின் மூலம் இப்போது இது 1 5 முதல் 4 வோல்ட் சரி மாற்றும் எனவே எல் பி ஈகுவலேன்ட் என்பது ஸ்பான் 2 5 வோல்ட் என்பதால் 2 5 பை 2 பவர் 8 ஆக இருக்கும் எனவே 9 77 மில்லிவோல்ட் என்பது எல் பி சமமானதாகும் அல்லது ரேசொளுஷன் ஆகும் நாம் பைபோலார் இன்புட்டை பயன்படுத்தலாமா முந்தைய எடுத்துக்காட்டுகளில் உள்ள அனைத்து இன்புட்களும் ஜீரோவிளிருந்து வேறு சில வேல்யுவிற்கு அல்லது 1 5 இலிருந்து வேறு சில உயர் வேல்யு பாசிடிவ் வேல்யு பைபோலார் இன்புட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்க்கும் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே பார்க்கலாம் எனவே இந்த கேசில் Vi மைனஸ் 5 வோல்ட் முதல் பிளஸ் 5 வோல்ட் எனவே இது உங்கள் Vi இது போன்ற ஒரு சர்க்யுட்டை இப்படி கனக்ட் செய்கிறோம் ஒரு பிளஸ் 5 வோல்ட் டிசி சப்ளை மற்றும் இது போன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் இந்த விஷயத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடர் நெட்வொர்க் மூலம் நீங்கள் கேள்குலட் செய்தால் இந்த Vi பிளஸைக் காணலாம் Vi மைனஸ் 5 வோல்ட்டிலிருந்து பிளஸ் 5 வோல்ட்டாக மாறும்போது இந்த Vi பிளஸ் 0 வோல்ட்டிலிருந்து 5 வோல்ட்டாக மாறுகிறது இந்த ஸ்பான் இது 2 5 வோல்ட் எனவே இந்த முழு ஸ்பான் 5 வோல்ட் கிடைக்கிறது இது உங்கள் மைனஸ் 5 வோல்ட் உங்கள் 00H ஆகவும் பிளஸ் 5 வோல்ட் உங்கள் அணைத்து 1 ஆகவும் ஹெக்ஸில் FF ஆகவும் இருக்கும் இப்போது நீங்கள் இந்த Vi பார்வையில் இருந்து பார்த்தால் முழு ரேஞ்ச் 10 வோல்ட் எனவே 10 வோல்ட் பை 2 பவர் 8 எனவே 39 01 மில்லிவோல்ட் என்பது 1 எல் பிக்கு சமமானதாகும் அல்லது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டிற்கான ரேசொளுஷன் இவை சில முக்கியமான அம்சங்கள் இந்த ஏடிசி செயல்பாட்டுடன் தொடர்புடைய பிற விஷயங்கள் இந்த சுவிட்சையும் அழுத்துவதன் மூலம் தொடங்கலாம் இந்த இன்டரப்ட் மற்றும் பல்வேறு இன்புட்கள் உள்ளன அதை ஒரு மைக்ரோ பிராசசர் அல்லது மற்ற சர்க்யூட்டுடன் பயன்படுத்தும் போது எனவே நாம் அவற்றைப் பயன்படுத்தலாம் ஆனால் அடிப்படை ஏடிசி செயல்பாடு அனலாக் டிஜிட்டலாக மாற்றுவது இதனால் நாம் இப்போது விவாதித்தோம் இவை கண்ட்ரோல் இன்புட்ஸ் அதைப் பயன்படுத்தும்போது டேட்டா சீட்டிலிருந்து கண்டுபிடித்து அவற்றைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே இதன் மூலம் நாம் முடிவுக்கு வருகிறோம் மேலும் ADC இல் எரரின் சோர்ஸ் டிஜிட்டல் மற்றும் அனலாக் பகுதியிலிருந்தும் வருகிறது என்பதைக் கண்டோம் டிஜிட்டல் பகுதி எரர் குவேண்டைசெஷனுடன் தொடர்புடையது ADC ஆஃப்செட் எரரை அனலாக் இன்புட்டிற்கு ஜீரோ வைக் கொடுத்து முதல் ட்ரான்சிஷன் ஏற்படும் வரை அதை அதிகரிப்பதன் மூலம் கண்டறியப்படுகிறது DAC ஐப் பொறுத்தவரை டிஜிட்டல் கோட் ஜீரோ வாக இருக்கும்போது அவுட்புட் ஆகும் கெயின் எரர் என்பது நாமினல் மற்றும் ஆக்சுவல் கெயின் பாய்ண்ட்ஸ் இக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆகும் ஏடிசி மற்றும் டிஏசி இரண்டிற்கும் இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதைப் பார்த்தோம் எல் எரர் என்பது ஒரு ஏ க்கான ஆக்சுவல் ஸ்டெப் விட்துக்கும் டி சிக்கான ஸ்டெப் ஹெய்ட்ற்கும் உள்ள வித்தியாசம் ஐடியல் வேல்யு 1 எல் எல் எரர் ஐ எல் ஏரரும் நாம் பார்த்துள்ளோம் இது ஆக்சுவல் டிரான்ஸ்பர் ஃபங்ஷன் ஸ்ட்ரெய்ட் லைனிலிருந்து டிவியேட் ஆன வேல்ல்யுக்கள் இறுதியாக ADC 0804 எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நாம் பார்த்தோம் மேலும் ஸ்பான் சரிசெய்தல் ஜீரோ ஷிப்ட் பைபோலார் சிக்னலுக்கு கூட அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ஷனிற்கு அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்த்தோம்